கம்ப்யூட்டர் நெட்வொர்க் மற்றும் இன்டெர்நெட் ப்ரோடோகால் உள்ள பாடத்திற்கு மீண்டும் வாருங்கள் ஆகவே டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோடோகால் விரிவாகப் பார்க்கிறோம் ஆகவே கடைசி வகுப்பில் TCP யில் புலோ கன்ட்ரோல் புரோட்டோகால்களைப் பார்த்தோம் ஆகவே இந்த சொற்பொழிவில் TCP இல் உள்ள கஞ்சேஸ்ன் கன்ட்ரோல் புரோட்டோகால்களைப் மற்றும் பொதுவான டிரான்ஸ்போர்ட் லேயர் புரோட்டோகால்களின் சூழலில் பார்க்கிறோம் ஒரு டிரான்ஸ்போர்ட் லேயரில் இந்த கஞ்சேஸ்ன் கட்டுப்படுத்தும் புரோட்டோகால்கள் அவை செயல்திறன் மற்றும் நேர்மை ஆகிய இரண்டையும் உறுதிப்படுத்த ஒரு நல்ல கொள்கையைப் பயன்படுத்துகின்றன ஆகவே TCP க்கான அடிப்படை கஞ்சேஸ்ன் கன்ட்ரோல் புரோட்டோகால் பார்த்தோம் ஆகவே TCP க்கான அடிப்படை கஞ்சேஸ்ன் கன்ட்ரோல் புரோட்டோகால் சாளர அடிப்படையிலான கன்ட்ரோல் பொறிமுறையைப் பயன்படுத்தி சேர்க்கை அதிகரிப்பு பெருக்கல் குறைப்பை செயல்படுத்துவதை அடிப்படையாகக் கொண்டது மேலும் TCP பாக்கெட் இழப்பை கஞ்சேஸ்ன் ஒரு கருத்தாக கருதுகிறது ஆகவே முன்னதாக நாம் கூட்டல் அதிகரிப்பு பெருக்கக் குறைவின் இந்தக் கொள்கைகளைப் பார்த்தோம் அங்கு AIMD நெட்வொர்க்கில் திறனையும் நியாயத்தையும் அதிகரிக்கும் ஒரு கருத்தை வழங்குகிறது என்பதைக் கண்டோம் ஆகவே நெட்வொர்க் சிக்கலில் நெரிசலான பல பாய்ச்சல்கள் அல்லது கஞ்சேஸ்ன் இணைப்பு இருக்கும் போதெல்லாம் இரு பாய்ச்சல்களும் அவற்றின் திறனை அதிகரிக்க முயற்சிக்கின்றன அந்த நேரத்தில் இரண்டு பாய்ச்சல்களும் அவற்றின் திறனை அதிகரிக்க முயற்சிக்கும்போது ஒவ்வொரு ஓட்டத்திற்கும் தேவையான திறனைப் பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் அது அதன் நியாயத்தையும் அதிகரிக்கிறது ஆகவே உலகளாவிய நெட்வொர்க் முன்னோக்கைக் கருத்தில் கொண்டு தரவைப் பெறுவதற்கான தகவல்களைப் பெறுவதற்கு பல பாய்ச்சல்கள் ஒருவருக்கொருவர் போட்டியிடுகின்றன அந்த நேரத்தில் கஞ்சேஸ்ன் பற்றிய இந்த கருத்து கஞ்சேஸ்ன் ஒரு நியாயமான அம்சமாக இருப்பதால் அது நியாயத்தின் கருத்தும் நாம் முன்னர் பார்த்தது என்னவென்றால் விநியோகிக்கப்பட்ட நெட்வொர்க்கின் விஷயத்தில் கடின நியாயத்தை உறுதி செய்வது மிகவும் கடினம் அதே நேரத்தில் கடின நேர்மை உங்கள் திறனை கிடைக்கக்கூடிய திறனை பாதிக்கலாம் அல்லது கிடைக்கக்கூடிய பிணைய திறனைப் பயன்படுத்தலாம் ஆகவே நெட்வொர்க்கில் உள்ள பிணைய திறனின் கீழ் பயன்பாட்டை அகற்ற பொதுவாக நாங்கள் அதிகபட்ச நிமிடம் நியாயக் கொள்கையைப் பயன்படுத்துகிறோம் அதிகபட்ச நிமிடம் நியாயக் கொள்கை ஒரு குறிப்பிட்ட ஓட்டத்திற்கு நீங்கள் பெறக்கூடிய திறனை முடிவுக்குக் கொண்டுவருவதே உங்கள் நோக்கம் அந்த கருத்தில் வீதக் கட்டுப்பாட்டின் சேர்க்கை அதிகரிப்பு சேர்க்கை குறைவுக் கொள்கைக்கு மாறாக நெட்வொர்க் சிக்கலில் நீங்கள் வைத்திருக்கும் இணைப்பு அலைவரிசையின் பயன்பாட்டை அதிகரிப்பதோடு AIMD இந்த அதிகபட்ச நிமிட நியாயத்தையும் வழங்குகிறது என்பதைக் கண்டோம் மற்றும் விகிதத்தின் பெருக்கல் அதிகரிப்பு பெருக்கக் குறைவு கருத்து கட்டுப்பாடு ஆகும் ஆகவே TCP சேர்க்கை அதிகரிப்பு பெருக்கக் குறைவின் அதே கொள்கையை உள்ளடக்கியது அங்கு அது விகிதத்தை கூட்டாக அதிகரிக்க போதெல்லாம் முடிவில் இருந்து இறுதி பாதையில் போதுமான அளவு அலைவரிசை கிடைக்கும் ஒரு பாக்கெட் இழப்பின் உதவியுடன் TCP ஒரு கஞ்சேஸ்ன்க் கண்டறிந்த போதெல்லாம் பாக்கெட் இழப்பு கஞ்சேஸ்ன் ஒரு சமிக்ஞையை அளிக்கிறது பின்னர் அது விகிதத்தை ஒரு பெருக்க வழியில் குறைக்கிறது அல்லது ஒரு பெருக்கல் கருத்தைப் பின்பற்றுகிறது ஆகவே நாங்கள் முன்னர் விவாதித்த இந்த AIMD கொள்கை TCP இல் இணைக்கப்பட்டுள்ளது ஆகவே கஞ்சேஸ்ன் கட்டுப்படுத்த AIMD இன் இந்த கருத்தை இணைத்துக்கொள்வது அதே நேரத்தில் நியாயத்தை பேணுதல் TCP ஒரு சாளரத்தை பராமரிக்கிறது இது கஞ்சேஸ்ன் சாளரம் என்று அழைக்கப்படுகிறது ஆகவே இந்த கஞ்சேஸ்ன் சாளரம் எந்த நேரத்திலும் அனுப்பியவர் பிணையத்தில் வைத்திருக்கக்கூடிய பைட்டுகளின் எண்ணிக்கை ஆகும் அப்படியானால் உங்கள் அனுப்பும் வீதம் RTT ஆல் வகுக்கப்பட்ட கஞ்சேஸ்ன் சாளரத்திற்கு சமமாக இருக்கும் ஆகவே RTT என்பது சுற்று பயண நேரம் ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனைக்கு ஒரு செய்தியைப் பரப்புவதற்கான நேரம் பின்னர் பதிலைத் திரும்பப் பெறுவதற்கான நேரம் இந்த மொத்த சுற்று பயண நேரம் ஆகும் ஆகவே கஞ்சேஸ்ன் சாளர அளவை நீங்கள் பிரித்தால் மொத்த RTTயால் வகுக்கப்பட்ட பிணையத்திற்கு கணினி தள்ளக்கூடிய பிட் அல்லது பைட்டுகளின் எண்ணிக்கை இது அனுப்பியவர் அனுப்பும் போது அனுப்பும் வீதத்தின் தோராயத்தை உங்களுக்கு வழங்குகிறது கஞ்சேஸ்ன் விகிதத்தில் தரவு ஆகும் ஆனால் நீங்கள் முன்பு பார்த்தது போல எங்களிடம் இன்னொரு கருத்து உள்ளது இது ரிசீவர் சாளர அளவு ரிசீவரின் விகிதத்தில் உள்ளது இது புலோ கன்ட்ரோல் புரோட்டோகால்யிலிருந்து வருகிறது ஆகவே நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் நாம் இணைக்க வேண்டும் அல்லது கஞ்சேஸ்ன் கன்ட்ரோல்க் கொள்கையுடன் புலோக் கன்ட்ரோல்க் கொள்கையையும் இணைக்க வேண்டும் நாம் முன்பு பார்த்தது என்னவென்றால் புலோ கன்ட்ரோல் அதன் சொந்த சாளர அளவை பராமரிக்கிறது இது ரிசீவர் விளம்பரப்படுத்தப்பட்ட சாளரத்தின் பின்னூட்டத்தை அடிப்படையாகக் கொண்டது ஆகவே ரிசீவர் விளம்பரப்படுத்தப்பட்ட சாளரம் ரிசீவர் கிடைக்கக்கூடிய இடையகத்தில் கிடைக்கக்கூடிய இடம் என்று ரிசீவர் அறிவிக்கிறது ஆகவே அனுப்புநர் அவ்வளவு தரவை அனுப்ப முடியும் இதனால் ரிசீவர் தரப்பிலிருந்து இடையக வழிதல் ஏற்படாது அதனுடன் இந்த ரிசீவர் கருத்து சாளர அளவிலிருந்து அனுப்புநரும் அதன் வீதத்தைக் கட்டுப்படுத்துகிறார் ஆகவே உங்கள் அனுப்பும் வீதம் ரிசீவர் வீதத்தின் குறைந்தபட்சமாக இருக்க வேண்டும் ரிசீவர் பாக்கெட்டைப் பெறக்கூடிய வீதமாக இருக்க வேண்டும் நெட்வொர்க் பாக்கெட்டை மறுமுனையில் வழங்கக்கூடிய வீதம் ஆகும் அதனால்தான் உங்கள் அனுப்பும் வீதம் ரிசீவர் வீதத்தின் குறைந்தபட்சமாகவும் பிணைய ஆதரவு விகிதமாகவும் இருக்க வேண்டும் இப்போது நெட்வொர்க் ஆதரவு விகிதத்தின் இந்த கருத்து இது கஞ்சேஸ்ன் கன்ட்ரோல் புரோட்டோகால்யிலிருந்து வருகிறது மற்றும் புலோ கன்ட்ரோல் புரோட்டோகால்யிலிருந்து வரும் ரிசீவர் வீதம் ஆகும் இப்போது ரிசீவர் தரவைப் பெறக்கூடிய வீதத்தை வழங்கும் சாளர அளவை விளம்பரப்படுத்தினார் கஞ்சேஸ்ன் சாளர அளவு இது இணைப்புகளை முடிவுக்கு கொண்டு செல்ல நெட்வொர்க் தரவை ஆதரிக்கும் வீதத்தை அளிக்கிறது ஆகவே உங்கள் அனுப்புநரின் சாளர அளவு கஞ்சேஸ்ன் சாளரத்தின் குறைந்தபட்சமாகவும் ரிசீவர் சாளரமாகவும் இருக்க வேண்டும் ஆகவே இந்த கஞ்சேஸ்ன் சாளரம் நெட்வொர்க் ஆதரிக்கும் வீதத்தை உங்களுக்கு வழங்குகிறது மேலும் ரிசீவர் சாளரம் ரிசீவர் ஆதரிக்கும் வீதத்தை உங்களுக்கு வழங்குகிறது ஆகவே அந்த வழியில் நீங்கள் அனுப்பும் வீதத்தை அல்லது அனுப்புநர் வீதத்தை வழங்கும் அனுப்புநர் சாளரத்தைப் பெறுகிறோம் ஆகவே இது TCP இல் கஞ்சேஸ்ன் கன்ட்ரோல் மற்றும் புலோ கட்டுப்பாட்டை ஒன்றாக இணைக்கும் கருத்து ஆகும் இந்த கொள்கையுடன் அனுப்புநர் சாளர அளவை TCP கட்டுப்படுத்துகிறது ஆகவே ஆரம்பத்தில் உங்கள் கஞ்சேஸ்ன் சாளர அளவு மிகக் குறைந்த விகிதத்தில் வைக்கப்படுகிறது பின்னர் கஞ்சேஸ்ன் சாளர அளவை படிப்படியாக அதிகரிக்கிறோம் இது என்ன தடை அல்லது இணைப்பின் திறன் என்ன என்பதைக் கண்டறிய ஒரு கஞ்சேஸ்ன் கண்டறியப்பட்டால் அது வீதத்தைக் குறைக்க AIMD கொள்கையைப் பயன்படுத்துகிறோம் ஆகவே TCP இல் கஞ்சேஸ்ன் கட்டுப்பாட்டின் பரந்த யோசனை ஆகும் இப்போது TCP யில் இந்த முழு கஞ்சேஸ்ன் கன்ட்ரோல் எவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டது என்பதைப் பார்ப்போம் மேலும் TCP யில் இந்த கஞ்சேஸ்ன் கன்ட்ரோல் ஒரு நெட்வொர்க்கிங் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அல்லது பரவலாக்கப்பட்ட அல்லது விநியோகிக்கப்பட்ட நெட்வொர்க்கிங் புரோட்டோகால்யைச் சொல்வது சிறந்தது ஆகும் ஆகவே கஞ்சேஸ்ன் குறித்த இந்த முழு கருத்தும் 1986 ஆம் ஆண்டில் கஞ்சேஸ்ன் சரிவு எனப்படும் ஒரு நிகழ்விலிருந்து வந்தது ஆகவே 1986 ஆம் ஆண்டில் இணையத்தின் இந்த வளர்ந்து வரும் புகழ் நெட்வொர்க்கில் முதல் கஞ்சேஸ்ன் ஏற்பட வழிவகுத்தது ஆகவே இதை கஞ்சேஸ்ன் சரிவு என்று அழைக்கிறோம் ஆகவே இந்த கஞ்சேஸ்ன் சரிவு ஒரு நீண்ட காலமாகும் இதன் அவை 100 இன் காரணியை விட கணிசமாகக் குறைந்துவிட்டன ஆகவே கஞ்சேஸ்ன் சரிவு குறித்த இந்த கருத்தின் அடிப்படையில் கஞ்சேஸ்ன் சரிவைக் கவனித்தல் இணையத்தில் இந்த கஞ்சேஸ்ன் நிகழ்வை உண்மையில் ஆராய்ந்த முக்கிய நபர் வான் ஜேக்கப்சன் ஆவார் இந்த ஆரம்ப டி பி கஞ்சேஸ்ன் கன்ட்ரோல் புரோட்டோகால் வான் ஜேக்கப்சனால் உருவாக்கப்பட்டது ஆரம்ப முன்மொழிவு 1988 இல் வந்தது இது 1986 இல் ஏற்பட்ட கஞ்சேஸ்ன் சரிவின் நிகழ்வின் வாரிசு ஆகும் ஆனால் ஜேக்கப்சனுக்கான சவால் புரோட்டோகால்யில் அதிக மாற்றங்களைச் செய்யாமல் கஞ்சேஸ்ன் கன்ட்ரோல் புரோட்டோகால்யை செயல்படுத்துவது புரோட்டோகால்யை உடனடியாக பிணையத்தில் பயன்படுத்த வேண்டியது அவசியம் ஏனென்றால் அந்த நேரத்தில் பல அமைப்புகள் தரவு பரிமாற்றத்திற்கு TCP ஐப் பயன்படுத்துகின்றன இணையத்தின் கருத்து ஏற்கனவே இருந்தது மக்கள் இணையத்தில் தரவை அணுகிக் கொண்டிருந்தனர் ஆகவே அந்த நேரத்தில் நீங்கள் முற்றிலும் மாறுபட்ட புரோட்டோகால்யை வடிவமைத்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் கணினியில் உள்ள அனைத்து இயந்திரங்களுக்கும் மாற்றத்தை செய்ய வேண்டும் அந்த நேரத்தில் நெட்வொர்க்கின் அளவு இன்று இருப்பதைப் போல பெரியதாக இருக்காது அல்லது இன்றையதை விட சில ஆயிரம் காரணிகள் குறைவாக இருக்கலாம் ஆனால் இன்னும் அது குறிப்பிடத்தக்கதாக இருந்தது ஒரு முழுமையான புதிய புரோட்டோகாலின் வடிவமைப்பு பின்தங்கிய பொருந்தக்கூடிய சிக்கலுக்கு வழிவகுக்கும் ஆகவே புதிய புரோட்டோகாலை வடிவமைப்பது ஜேக்கப்சனுக்கு பெரும் சவாலாக இருந்தது இது தற்போதுள்ள TCP ஐ செயல்படுத்துவதற்கு ஏற்றதாக இருக்கும் மேலும் TCP புரோட்டோகால்யில் உங்களுக்கு அதிக மாற்றங்கள் தேவையில்லை ஆகவே இதைத் தீர்க்க ஜேக்கப்சன் ஒரு நல்ல அவதானிப்பைக் கொண்டிருந்தார் மேலும் அவதானிப்பு என்னவென்றால் நன்கு பாக்கெட் இழப்பு என்பது கஞ்சேஸ்ன்க்கு ஏற்ற கருத்தாகும் இப்போது இங்கே ஒரு தடுமாற்றம் உள்ளது அந்த நேரத்தில் ஜேக்கப்சன் இந்த கஞ்சேஸ்ன் கன்ட்ரோல் புரோட்டோகால்யை TCP யில் கண்டுபிடித்தபோது வயர்லெஸ் நெட்வொர்க்கின் கருத்து அவ்வளவு பிரபலமாக இல்லை அல்லது அது மிகவும் புதிய கட்டத்தில் இருந்தது ஆகவே இணையத்தின் பெரும்பகுதி இருந்தது கம்பி பிணையத்தால் இணைக்கப்பட்டுள்ளது ஒரு கம்பி நெட்வொர்க்கில் பொதுவாக நீங்கள் சேனலில் இருந்து இழப்பைப் பெற மாட்டீர்கள் ஏனென்றால் தகவல்தொடர்பு ஊடகம் வழிநடத்தப்படுகிறது அதுதான் உங்கள் இணைப்பு லேயர் புரோட்டோகால் சேனலில் குறுக்கீட்டைக் கவனிக்கும் அதனால்தான் நீங்கள் அவ்வாறு செய்ய மாட்டீர்கள் சேனலில் இருந்து இழப்பை அனுபவிக்கவும் ஆகவே கம்பி நெட்வொர்க் விஷயத்தில் உங்கள் சேனல்கள் ஒருவித இழப்பற்றவை ஆகவே பாக்கெட் இழப்பு இருந்தால் அந்த இழப்பு நிச்சயமாக இடைநிலை நெட்வொர்க் சாதனங்களிலிருந்து பிணைய இடையகங்களிலிருந்து தான் நெட்வொர்க் பஃப்பரிலிருந்து ஒரு பாக்கெட் இழப்பு ஏற்பட்டால் இடையக நிரம்பி வழிகிறது என்பதை நீங்கள் நிச்சயமாக ஊகிக்க முடியும் மேலும் இடையகம் நிரம்பி வழிகிறது என்பதால் நெட்வொர்க்கில் கஞ்சேஸ்ன் ஏற்படுகிறது அதனால் கஞ்சேஸ்ன் காரணமாக இடையகத்தால் மட்டுமே வழிதல் முடியும் ஆகவே அந்த வழியில் ஜேக்கப்சன் பாக்கெட் இழப்பு நெரிசலுக்கு ஏற்ற சமிக்ஞை என்பதைக் கண்டுபிடித்தார் ஆகவே நீங்கள் ஒரு பாக்கெட் இழப்பைக் கண்டறிய நேரத்தை பயன்படுத்தலாம் பாக்கெட் இழப்பிலிருந்து கவனிப்பதன் அடிப்படையில் கஞ்சேஸ்ன் சாளரத்தை டியூன் செய்யுங்கள் ஆகவே நீங்கள் கஞ்சேஸ்ன் சாளர மதிப்பை அதிகரிக்கிறீர்கள் ஒரு பாக்கெட் இழப்பை நீங்கள் கவனிக்கும் தருணம் உங்களுக்கு ஒரு அறிகுறியைத் தருகிறது நெட்வொர்க்கில் கஞ்சேஸ்ன் பற்றிய ஒரு கருத்து உள்ளது அல்லது பிணையத்தில் கஞ்சேஸ்ன் ஏற்படும் சில நிகழ்வுகள் உள்ளன இதன் காரணமாக பாக்கெட் இழந்துவிட்டது இது காலக்கெடுவிலிருந்து நீங்கள் கண்டறிந்துள்ளீர்கள் காலக்கெடுவில் இருந்து ஒரு பாக்கெட் இழப்பைக் கண்டறியும் போதெல்லாம் பெருக்கக் குறைப்பு கொள்கையின் அடிப்படையில் உங்கள் வீதத்தைக் குறைக்க AIMD கொள்கையைப் பயன்படுத்துகிறீர்கள் ஆகவே AIMD கொள்கையின் அடிப்படையில் கஞ்சேஸ்ன் சாளரத்தை எவ்வாறு சரிசெய்வீர்கள் என்பதற்கான மற்றொரு சுவாரஸ்யமான அவதானிப்பு இங்கே ஆகவே டி பி கஞ்சேஸ்ன் கட்டுப்பாட்டில் மிகவும் சுவாரஸ்யமான யோசனைகளில் ஒன்று கடிகாரத்திற்கான ஒப்புதலைப் பயன்படுத்துவதாகும் ஆகவே இங்கே இந்த படம் சுவாரஸ்யமான உண்மையை சித்தரிக்கிறது நீங்கள் பாக்கெட்டை அனுப்பும்போதெல்லாம் இது நெட்வொர்க் காட்சி என்று கருதுங்கள் உங்களிடம் அனுப்புநர் மற்றும் ஒரு இடைநிலை திசைவி உள்ளது பின்னர் ரிசீவர் அவை இரண்டு இணைப்புகள் வழியாக இணைக்கப்பட்டுள்ளன ஆகவே இது இரண்டு ஹாப் பாதை ஆகவே இந்த இணைப்பு வேகமான இணைப்பு இரண்டாவது இணைப்பு சுலோ இணைப்பு ஆகவே இந்த இரண்டாவது இணைப்பு அடிப்படையில் உங்கள் சிக்கல் இணைப்பு ஆகும் ஆகவே கஞ்சேஸ்ன் ஏற்படும் நிறைய தரவு இந்த கீழ் இணைப்பு அல்லது இடையூறு இணைப்புக்கு தள்ளப்படும் இப்போது நீங்கள் பாக்கெட்டை அனுப்பும் போதெல்லாம் அனுப்புநரிடமிருந்து பாக்கெட்டை வெடிக்கும் வடிவத்தில் அனுப்புகிறீர்கள் அது வேகமான இணைப்பைக் கடந்து பின்னர் சுலோ இணைப்பில் இந்த இணைப்பு மெதுவாக இருப்பதால் உங்கள் பாக்கெட் அதிக நேரம் எடுக்கும் பெறுநருக்கு பிரச்சாரம் செய்யுங்கள் இப்போது நீங்கள் ஒப்புதலைப் பார்த்தால் ஒப்புதலின் வீதம் உண்மையில் இந்த சுலோ இணைப்பில் பாக்கெட்டை அனுப்பும் வீதமாக இருக்கும் ஆகவே இந்த சுலோ இணைப்பில் ஒப்புதலின் வீதம் எதுவாக இருந்தாலும் அதே ஒப்புதல் விகிதமும் இந்த வேகமான இணைப்பில் உணரப்படும் ஆகவே அனுப்புநர் ஒப்புதல்களைப் பெறும்போதெல்லாம் அந்த ஒப்புதல் உண்மையில் சுலோ இணைப்பின் வீதத்தைக் குறிக்கிறது இது உங்கள் முடிவின் பாதையில் உள்ளது அல்லது உங்களிடம் பல ஹாப் பாதை இருந்தால் சொல்வது நல்லது ஆகும் பின்னர் சுலோ இணைப்பின் வீதம் அந்த விகிதத்தில் ஒப்புதல் அனுப்புநருக்கு வரும் இப்போது அனுப்புநர் ஒப்புதல் விகிதத்தை கண்காணித்தால் அது ஒரு யோசனையை அளிக்கிறது ஒருவேளை அந்த விகிதத்தில் பாக்கெட்டுகள் பெறுநருக்கு அனுப்பப்படுகின்றன ஆகவே ஒப்புதல் மையத்திற்கு ஒரு விகிதத்தில் திரும்பும் பாக்கெட்டுகளை பாதையின் சுலோ இணைப்புக்கு அனுப்ப முடியும் ஆகவே ஒப்புதல் பெறப்பட்ட விகிதத்தின் அடிப்படையில் நீங்கள் கஞ்சேஸ்ன் சரிசெய்தலுக்குத் தூண்டுகிறீர்கள் ஆகவே இங்கே இந்த ஒப்புதல்கள் நெட்வொர்க்கில் கஞ்சேஸ்ன் கட்டுப்பாட்டைத் தூண்டுவதற்கு ஒரு கடிகாரங்களாகப் பயன்படுத்தப்படுகின்றன ஆகவே இது ஜேக்கப்சனின் மற்றொரு சுவாரஸ்யமான கவனிப்பாகும் கஞ்சேஸ்ன் கன்ட்ரோல் புரோட்டோகால்யை வடிவமைக்கும் போது அதுவே அடிப்படைக் கொள்கையாக இருந்தது இப்போது நீங்கள் ஒப்புதல் பெறும்போதெல்லாம் நீங்கள் தூண்டுவீர்கள் அல்லது உங்கள் கஞ்சேஸ்ன் சாளர அளவை சரிசெய்வீர்கள் ஆனால் கேள்வி என்னவென்றால் நீங்கள் எந்த விகிதத்தில் பிணையத்தில் கூடுதல் அதிகரிப்புக்கு விண்ணப்பிப்பீர்கள் ஆகவே ஆரம்பத்தில் நீங்கள் என்ன செய்ய முடியும் என்றால் நீங்கள் கஞ்சேஸ்ன் சாளரத்தை ஒரு பாக்கெட்டாக அமைக்கலாம் பின்னர் படிப்படியாக கஞ்சேஸ்ன் சாளரத்தின் அளவை அதிகரிக்கலாம் அப்போது நீங்கள் ஒப்புதல் பெறுவீர்கள் இப்போது நீங்கள் ஒரு சேர்க்கை அதிகரிக்கும் கொள்கையைப் பயன்படுத்தினால் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் ஆகவே நீங்கள் ஒரு சேர்க்கை அதிகரிக்கும் கொள்கையைப் பயன்படுத்தினால் சேர்க்கை அதிகரிப்பு என்ன சொல்கிறது ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு பாக்கெட்டை அனுப்புகிறீர்கள் நீங்கள் ஒப்புதல் அளிக்கும்போதெல்லாம் கஞ்சேஸ்ன் சாளரத்தை ஒவ்வொன்றாக அதிகரிக்கிறீர்கள் ஆகவே இப்போது உங்கள் கஞ்சேஸ்ன்சாளரம் இரண்டு ஆகவே நீங்கள் அனுப்புகிறீர்கள் இரண்டு பாக்கெட்டுகள் ஆகவே நீங்கள் அந்த இரண்டு பாக்கெட்டுகளையும் வெற்றிகரமாகப் பெற்றவுடன் அந்த இரண்டு பாக்கெட்டுகளுக்கான ஒப்புதல் பின்னர் மீண்டும் உங்கள் கஞ்சேஸ்ன் சாளரத்தை ஒவ்வொன்றாக அதிகரிக்கிறீர்கள் ஆகவே இப்போது உங்கள் கஞ்சேஸ்ன் சாளரம் மூன்று ஆகவே நீங்கள் வெற்றிகரமாக மூன்று பாக்கெட்டுகளை மாற்றலாம் அந்த மூன்று பாக்கெட்டுகளுக்கான ஒப்புதலுக்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள் அந்த மூன்று பாக்கெட்டுகளுக்கான ஒப்புதலைப் பெறும்போதெல்லாம் மீண்டும் கஞ்சேஸ்ன் சாளரத்தை மூன்றிலிருந்து நான்காக உயர்த்தி நான்கு பாக்கெட்டுகளை அனுப்புகிறீர்கள் இப்போது கஞ்சேஸ்ன் சாளரத்தின் இந்த கூடுதல் அதிகரிப்பை நீங்கள் பிணையத்தில் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் இந்த AIMD விதி வேகமான நெட்வொர்க்குகளில் ஒரு நல்ல இயக்க புள்ளியை அடைய மிக நீண்ட நேரம் எடுக்கும் ஏனெனில் இந்த கஞ்சேஸ்ன் சாளரம் சிறிய அளவிலிருந்து தொடங்கியது ஆகும் ஆகவே ஒரு உதாரணத்தைப் பார்ப்போம் உங்களிடம் 10 எம் எஸ் இணைப்பு உள்ளது என்று வைத்துக் கொள்ளுங்கள் உங்களிடம் 100 மில்லி விநாடிகள் சுற்று பயண நேரத்துடன் 10 எம் எஸ் இணைப்பு உள்ளது அவ்வாறான நிலையில் உங்கள் பொருத்தமான கஞ்சேஸ்ன் சாளர அளவு பி பி அலைவரிசை தாமத தயாரிப்புக்கு சமமாக இருக்க வேண்டும் நாங்கள் முன்பு பார்த்தோம் ஆகவே 10 எம் எஸ் இணைப்பு மற்றும் 100 மில்லி விநாடி ஆர் டி உடன் உங்கள் அலைவரிசை தாமத தயாரிப்பு 1 மெகாபிட் ஆகும் இப்போது உங்களிடம் 1250 பைட் பாக்கெட்டுகள் உள்ளன என்று வைத்துக் கொள்ளுங்கள் உங்களிடம் 1250 பைட் பாக்கெட்டுகள் உள்ளன உங்களிடம் 1250 முதல் 8 வரை உள்ளது ஆகவே 10000 பிட்கள் பாக்கெட் என்று பொருள் ஆகும் உங்களிடம் 10000 பிட் 10000 பிட் பாக்கெட் இருந்தால் அதாவது 1 மெகாபிட் பி பி உடன் அலைவரிசை தாமத தயாரிப்புக்குச் செல்ல குறைந்தபட்சம் 100 பாக்கெட்டுகளை மாற்ற வேண்டும் இப்போது கஞ்சேஸ்ன் சாளரம் 1 பாக்கெட்டில் தொடங்குகிறது என்று நீங்கள் கருதினால் கஞ்சேஸ்ன்சாளரத்தின் மதிப்பு ஒவ்வொரு ஆர்டிடியிலும் 1 பாக்கெட் அதிகரிக்கிறது ஏனெனில் இந்த ஆர்டிடி நீங்கள் ஒப்புதலைப் பெறும் விகிதத்தை அடிப்படையாகக் கொண்டது ஆகவே ஒவ்வொரு ஆர்டிடியிலும் நீங்கள் 1 கஞ்சேஸ்ன் சாளரத்தை அதிகரிக்கிறீர்கள் ஆகவே உங்களுக்கு 100 ஆர்டிடி மற்றும் 100 ஆர்டிடி என்பது ஒரு ஆர்டிக்கு 100 மில்லி விநாடி தேவைப்படுகிறது அந்த இணைப்பு மிதமான விகிதத்தை அடைவதற்கு சுமார் 10 வினாடிகள் ஆகும் அல்லது அது அதன் அதிகபட்ச திறனை அடைகிறது இப்போது வலை பரிமாற்ற HTTP புரோட்டோகால்யைப் பற்றி நீங்கள் நினைத்தால் HTTP இணைப்பு எதுவும் அந்த இயக்க புள்ளியை அடைய 10 வினாடிகள் எடுக்காது ஆகவே அந்த நேரத்தில் நீங்கள் அதிகபட்ச திறனை அடைவீர்கள் நாங்கள் அநேகமாக TCP இணைப்பை மூடிவிட்டு மீண்டும் ஒரு புதிய இணைப்பைத் தொடங்குவோம் இது மீண்டும் ஒரு வினாடிக்கு ஒரு பாக்கெட்டிலிருந்து அதிகரிக்கும் இப்போது இந்த விகிதத்தை அதிகரிக்க TCP இல் ஒரு கொள்கையைப் பயன்படுத்துகிறோம் இது சுலோ ஸ்டார்ட்மாக அழைக்கப்படுகிறது ஆகவே சுலோ ஸ்டார்ட்மானது என்ன ஆரம்பத்தில் நீங்கள் மெதுவாக ஒன்றிணைவதைத் தவிர்க்க விகிதத்தின் அதிவேக அதிகரிப்பு செய்கிறீர்கள் இப்போது சுலோ ஸ்டார்ட்மானது உங்கள் வீதம் இல்லை என்று அர்த்தமல்ல என்ற பெயரில் உள்ள முரண்பாடு இது உங்கள் வீதம் மெதுவாக உள்ளது அது அப்படியே இருக்கிறது நீங்கள் சுலோ வீத வீதத்திலிருந்து தொடங்கி அதிக விகிதத்திற்கு விரைவாக ஒன்றிணைகிறீர்கள் ஆகவே சுலோ ஸ்டார்ட்த்தில் நாம் என்ன செய்கிறோம் கஞ்சேஸ்ன் சாளரத்தை இரண்டாக அதிகரிக்கிறோம் அதாவது ஒவ்வொரு ஆர்டிடியிலும் கஞ்சேஸ்ன் சாளரம் இரட்டிப்பாகிறது ஆகவே சேர்க்கை அதிகரிப்பதைக் காட்டிலும் ஆரம்பத்தில் ஒவ்வொரு சுற்று பயண நேரத்திலும் கஞ்சேஸ்ன் சாளரத்தை இரட்டிப்பாக்குவதன் மூலம் பெருக்கல் அதிகரிப்பு செய்கிறோம் ஆகவே இது TCP சுலோ ஸ்டார்ட்த்தின் கருத்து ஒவ்வொரு ஒப்புதல் பிரிவும் இன்னும் இரண்டு பிரிவுகளை அனுப்ப அனுமதிக்கிறது ஆகவே மறு பரிமாற்ற டைமர் அணைக்கப்படுவதற்கு முன்பு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒவ்வொரு பிரிவிற்கும் அனுப்புநர் கஞ்சேஸ்ன் சாளரத்தில் ஒரு பிரிவு மதிப்புள்ள பைட்டுகளை சேர்க்கிறார் ஆகவே இந்த எடுத்துக்காட்டுடன் இங்கே என்ன நடக்கிறது ஆகவே ஆரம்பத்தில் உங்கள் கஞ்சேஸ்ன் சாளரம் 1 ஆகும் நீங்கள் ஒப்புதலைப் பெற்றதும் உங்கள் கஞ்சேஸ்ன் சாளரம் இரண்டாக மாறுகிறது அதாவது 2 முதல் 1 வரை இரண்டாவது ஒப்புதல்களைப் பெற்றதும் உங்கள் கஞ்சேஸ்ன் சாளரம் 4 ஆகிறது இந்த நான்கு ஒப்புதல்களையும் நீங்கள் பெற்றவுடன் உங்கள் கஞ்சேஸ்ன் சாளரம் 8 ஆகிறது இதனால் ஒவ்வொரு ஆர்டிடியிலும் இந்த பரிமாற்றம் அனைத்தும் ஒரு ஆர்டிடியைச் சுற்றி வருகிறது 1 வது ஆர்டியில் நீங்கள் 1 பாக்கெட்டை ஒப்புக்கொள்கிறீர்கள் 2 வது ஆர்டிடியில் நீங்கள் 2 பாக்கெட்டுகளை ஒப்புக்கொள்கிறீர்கள் 3 வது ஆர்டிடியில் நீங்கள் 4 பாக்கெட்டுகளை ஒப்புக்கொள்கிறீர்கள் 4 வது ஆர்டிடியில் நீங்கள் 4 பாக்கெட்டுகளை ஒப்புக்கொள்கிறீர்கள் குழாய் நிரம்பியிருந்தால் அதுதான் நீங்கள் ஒன்றிணைந்து கொண்டிருக்கும் நிலை ஆகவே ஒவ்வொரு சுற்று பயண நேரத்திலும் டி பி குறைந்த ஸ்டார்ட்த்தில் கஞ்சேஸ்ன் சாளர அளவை இரட்டிப்பாக்குகிறோம் இப்போது நீங்கள் கஞ்சேஸ்ன் சாளரத்தின் பெருக்கத்தை அதிகரித்தால் மீண்டும் நாம் முன்பு பார்த்த அதிகபட்ச நிமிடம் என்ற கொள்கையை மீறுகிறது ஆகவே MIMD பெருக்கல் பெருக்கல் குறைவு உங்களை ஒரு உகந்த இயக்க புள்ளிக்கு அழைத்துச் செல்லாது அங்கு திறன் மற்றும் நியாயமான மாறிலிகள் இரண்டும் திருப்தி அடைகின்றன அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும் ஒரு கட்டத்தில் ஒரு கூடுதல் அதிகரிப்பு செய்ய வேண்டும் ஆகவே நாம் இங்கே என்ன செய்வது ஆகவே சுலோ ஸ்டார்ட் ஆனது அதிவேக வளர்ச்சியை ஏற்படுத்துகிறது ஆகவே இறுதியில் இது பல பாக்கெட்டுகளை மிக விரைவாக நெட்வொர்க்கிற்கு அனுப்பும் இப்போது சுலோ ஸ்டார்ட்டை கட்டுக்குள் வைத்திருக்க அனுப்புநர் இணைப்பிற்கான ஒரு நுழைவாயிலை வைத்திருக்கிறார் இந்த நுழைவாயிலை சுலோ ஸ்டார்ட் வாசல் அல்லது ஸ்ட்ரெஷ் என அழைக்கிறோம் இப்போது ஆரம்பத்தில் சுலோ ஸ்டார்ட் வாசல் BDP அல்லது சில மதிப்புக்கு அமைக்கப்பட்டுள்ளது இது தன்னிச்சையாக அதிகமாக உள்ளது இது ஒரு புலோ பிணையத்திற்கு தள்ளக்கூடிய அதிகபட்சம் ஆகும் மறுபயன்பாட்டு நேரம் முடிந்தவுடன் ஒரு பாக்கெட் இழப்பு கண்டறியப்பட்டால் சுலோ ஸ்டார்ட் வாசல் தற்போதைய கஞ்சேஸ்ன் சாளரத்தின் பாதி என்று கூறப்படுகிறது ஆகவே இதுதான் யோசனை ஆகும் ஆகவே எப்போது வேண்டுமானாலும் அதை ஒரு வரைபடத்துடன் விளக்க முயற்சிக்கிறேன் ஆகவே ஆரம்பத்தில் இந்த விஷயங்கள் நடக்கும் ஆகவே இந்த அச்சில் எனக்கு நேரம் இருக்கிறது இந்த அச்சில் கஞ்சேஸ்ன் சாளரத்தை நான் சொல்கிறேன் ஆகவே நீங்கள் ஒரு பாக்கெட்டுடன் தொடங்குகிறீர்கள் ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு அதிவேக வளர்ச்சி உள்ளது இந்த கட்டத்தில் சொல்லுங்கள் நீங்கள் ஒரு இழப்பு அல்லது மறுபயன்பாட்டு நேரம் முடிவடைகிறீர்கள் எப்போது நீங்கள் மறுபயன்பாட்டு நேரத்தை வைத்திருக்கிறீர்கள் ஆகவே நீங்கள் அமைக்க இது ஆரம்ப மதிப்பு ஆகும் ஆகவே சுலோ ஸ்டார்ட் வாசலாக நீங்கள் அதில் பாதியை அமைத்துள்ளீர்கள் ஆகவே நீங்கள் வீதத்தை கைவிடுகிறீர்கள் இப்போது உங்கள் சுலோ ஸ்டார்ட் வாசல் இங்கே உள்ளது ஆகவே மீண்டும் நீங்கள் ஒரு கஞ்சேஸ்ன் சாளரத்துடன் தொடங்குவீர்கள் ஆகவே நீங்கள் சுலோ ஸ்டார்ட் விண்டோ வரை அதிவேகமாக செல்கிறீர்கள் நீங்கள் சுலோ ஸ்டார்ட் வரம்பை அடைந்த பிறகு நீங்கள் AIMD மூலம் அதிகரிக்கிறீர்கள் ஆகவே இங்கே உங்கள் AIMD தொடங்குகிறது இப்போது இந்த கட்டத்தில் மீண்டும் AIMD க்குப் பிறகு உங்களிடம் RTO இருந்தால் புதுப்பிக்கப்பட்ட சுலோ ஸ்டார்ட் வாசலில் பாதியை நீங்கள் செய்கிறீர்கள் வீதத்தைக் கைவிடுங்கள் மீண்டும் சுலோ ஸ்டார்ட் வாசலில் ஒரு அதிவேக அதிகரிப்பு செய்யுங்கள் அதன்பிறகு AIMD ஐத் தொடங்கவும் ஆகவே உங்கள் சுலோ ஸ்டார்ட்மானது சுலோ ஸ்டார்ட் வாசல் வரை இருக்கும் அதன் பிறகு நீங்கள் AIMD உடன் செல்கிறீர்கள் ஆகவே சுலோ ஸ்டார்ட் வாசலுக்குப் பிறகு நாம் சேர்க்கை அதிகரிப்புக்கு நகர்கிறோம் ஆகவே இந்த சேர்க்கை அதிகரிப்பில் கஞ்சேஸ்ன்த் தவிர்ப்பது என்று அழைக்கிறோம் ஆகவே சுலோ ஸ்டார்ட் விண்டோ கடக்கும்போதெல்லாம் TCP சுலோ ஸ்டார்ட்த்திலிருந்து சேர்க்கை அதிகரிப்புக்கு மாறுகிறது ஆகவே இது வழக்கமாக ஒரு பிரிவின் பகுதி RTTயின் அதிகரிப்புக்கு பதிலாக ஒப்புக் கொள்ளப்படும் ஒவ்வொரு பிரிவிற்கும் ஒரு பகுதி அதிகரிப்புடன் செயல்படுத்தப்படுகிறது ஆகவே இந்த ஒரு பிரிவு பகுதி RTT உங்கள் சுலோ ஸ்டார்ட் கட்டமாகும் ஆகவே அதைச் செய்ய இந்த சூத்திரத்தின் அடிப்படையில் சேர்க்கை அதிகரிப்புக்கான கஞ்சேஸ்ன் சாளரத்தை அதிகரிப்பதே பொதுவான தோராயமாகும் ஆகவே கஞ்சேஸ்ன் சாளரத்தின் தற்போதைய மதிப்பு மற்றும் அதிகபட்ச பிரிவு அளவு கஞ்சேஸ்ன் சாளரத்தால் வகுக்கப்படுவதால் கஞ்சேஸ்ன் சாளரம் அதிகரிக்கப்படுகிறது ஒவ்வொரு சுற்று பயண நேரத்திலும் சேர்க்கை அதிகரிப்பின் அடிப்படையில் கஞ்சேஸ்ன் சாளரத்தில் எவ்வளவு தரவு அல்லது எவ்வளவு புதிய பைட் சேர்க்கப்பட வேண்டும் என்பதற்கான கூட்டல் அதிகரிப்புக்கான தோராயத்தை இது வழங்குகிறது ஆகவே ஒவ்வொரு சுற்று பயண நேரத்திலும் இந்த சூத்திரத்தின் அடிப்படையில் கஞ்சேஸ்ன் சாளரத்தின் அதிகரிப்பை தோராயமாக மதிப்பிடுகிறோம் ஆகவே கஞ்சேஸ்ன் சாளரம் சேர்க்கும் அதிகரிப்பு கொள்கையைப் பின்பற்ற ஒவ்வொரு சுற்று பயண நேரத்திலும் இந்த சூத்திரம் பயன்படுத்தப்படுகிறது ஆகவே இது போல் தெரிய சேர்க்கை அதிகரிப்பில் நீங்கள் பாக்கெட் வாரியான தோராயத்தை செய்தால் சேர்க்கை அதிகரிப்பில் ஆரம்பத்தில் அவர்கள் கஞ்சேஸ்ன் சாளரம் 1 என்று கூறுகிறார்கள் நீங்கள் ஒரு ஒப்புதலைப் பெற்றவுடன் கஞ்சேஸ்ன் சாளரத்தை 2 ஆக மாற்றுகிறீர்கள் பின்னர் நீங்கள் இந்த இரண்டு ஒப்புதல்களையும் பெறுகிறீர்கள் நீங்கள் நீங்கள் கஞ்சேஸ்ன் சாளரத்தை 3 ஆக உருவாக்குகிறீர்களா பின்னர் அடுத்த ஆர்டிடியில் அந்த மூன்று பாக்கெட்டுகளுக்கான ஒப்புதலைப் பெறுகிறீர்கள் ஆகவே நீங்கள் கஞ்சேஸ்ன் சாளரத்தை 4 ஆக உருவாக்குகிறீர்கள் ஆகவே இந்த சேர்க்கை அதிகரிப்பு நாங்கள் கொடுத்த சூத்திரத்தின் அடிப்படையில் தோராயமாக மதிப்பிடுகிறோம் முன்னதாக இது பரந்த யோசனையாகும் ஆகவே கூட்டல் அதிகரிப்பு கொள்கையைப் பயன்படுத்தி கஞ்சேஸ்ன் சாளரத்தை அதிகரிக்கும் ஆகவே ஒரு கஞ்சேஸ்ன் தூண்டுவதற்கு நாங்கள் பொதுவாக ஒரு கஞ்சேஸ்ன் தூண்டுவதற்கான நேரத்தை உதவியுடன் தூண்டுவதாகக் குறிப்பிட்டுள்ளோம் இது ஒரு பாக்கெட் இழப்பைக் குறிக்கிறது ஆனால் கஞ்சேஸ்ன் தூண்டுவதற்கு மற்றொரு வழி உள்ளது ஆகவே பொதுவாக கஞ்சேஸ்ன் தூண்டுவதற்கு TCP இரண்டு வெவ்வேறு வழிகளைப் பின்பற்றுகிறது ஒன்று மறு பரிமாற்ற நேரம் முடிந்தது இரண்டாவதாக நகல் ஒப்புதலைப் பயன்படுத்துவதன் மூலம் ஆகும் ஆகவே நகல் ஒப்புதல் என்பது அதே பாக்கெட்டின் ஒப்புதலை நீங்கள் தொடர்ந்து பெறுகிறீர்கள் இப்போது கஞ்சேஸ்ன் கட்டுப்பாட்டைத் தூண்டுவதற்கு நாங்கள் ஏன் நகல் ஒப்புதலைப் பயன்படுத்துகிறோம் ஏனென்றால் நீங்கள் மறுபயன்பாட்டு நேரத்தை முடித்தால் கஞ்சேஸ்ன் கண்டறிய அந்த காலக்கெடு காலத்திற்கு நீங்கள் காத்திருக்க வேண்டும் அதேசமயம் நகல் ஒப்புதல் உங்களுக்கு கஞ்சேஸ்ன் குறித்த ஆரம்ப கருத்தை தருகிறது மேலும் ஒரு முழுமையான காலக்கெடு காலத்திற்கு காத்திருப்பதை ஒப்பிடும்போது கஞ்சேஸ்ன் கன்ட்ரோல் நடத்தையை நீங்கள் முன்பே தூண்டலாம் இப்போது சுவாரஸ்யமாக இந்த மறுகட்டமைப்பு நேரம் முடிந்தது RTO என்பது கஞ்சேஸ்ன உறுதியான அறிகுறியாகும் ஆனால் இது நேரத்தை எடுத்துக்கொள்ளும் அதேசமயம் இந்த நகல் ஒப்புதல் இங்கே பெறுநர் ஒரு நகல் ஒப்புதலை அனுப்புகிறார் அது ஒழுங்கு பிரிவில் இருந்து பெறும்போது இது ஒரு கஞ்சேஸ்ன்க் குறிக்கும் தளர்வான வழியாகும் ஆகவே நீங்கள் மூன்று நகல் ஒப்புதல்களைப் பெறுகிறீர்கள் என்றால் அது பாக்கெட் இழந்துவிட்டது என்பதைக் குறிக்கிறது மேலும் இது கஞ்சேஸ்ன் கன்ட்ரோல் பொறிமுறையைத் தூண்டுகிறது என்று TCP கருதுகிறது இப்போது மூன்று நகல் ஒப்புதலின் இந்த அனுமானம் தன்னிச்சையான ஒன்று அதற்குப் பின்னால் இதுபோன்ற தர்க்கம் எதுவும் இல்லை ஆகவே ஒரு கஞ்சேஸ்ன் குறிக்க மூன்று நகல் ஒப்புதல்களை நீங்கள் எடுக்கலாம் என்று ஜேக்கப்சன் கருதினார் இப்போது இந்த நகல் ஒப்புதலின் மற்றொரு முக்கியமான அல்லது சுவாரஸ்யமான அவதானிப்பு என்னவென்றால் Refer Time 2647 டி பி ஒட்டுமொத்த ஒப்புதலைப் பயன்படுத்துகிறது நகல் ஒப்புதலைப் பார்ப்பதன் மூலம் இழந்த பாக்கெட்டை நீங்கள் அடையாளம் காணலாம் பின் எந்த பாக்கெட் இழந்தது என்பதை அறிந்து அதனால்தான் இந்த நகல் ஒப்புதலைப் பெறுகிறீர்கள் ஆகவே என்ன நடக்கக்கூடும் நீங்கள் 1 2 3 பெற்றுள்ளீர்கள் என்று சொல்லுங்கள் பின்னர் நீங்கள் பாக்கெட் 4 ஐ இழந்துவிட்டீர்கள் நீங்கள் 5 6 7 ஐப் பெறுகிறீர்கள் நீங்கள் 5 6 7 ஐப் பெறும்போதெல்லாம் நீங்கள் ஒரு ஒப்புதலைப் பெறுவீர்கள் 3 ஆகவே ஒவ்வொரு முறையும் நீங்கள் ACK 3 க்கு நகல் ACK ஐப் பெறுவீர்கள் இப்போது இந்த விஷயத்தில் பாக்கெட் 3 உண்மையில் இழந்த பாக்கெட் என்று நீங்கள் ஊகிக்கலாம் ஆகவே நீங்கள் இழந்த பாக்கெட்டை மீண்டும் அனுப்புகிறீர்கள் பின்னர் கஞ்சேஸ்ன் கன்ட்ரோல் புரோட்டோகால்யைத் தூண்டுகிறீர்கள் ஆகவே இந்த கருத்து ஃபாஸ்ட் ரெட்ரான்ஸ்மிஷன் என்று அழைக்கப்படுகிறது இது டி பி கஞ்சேஸ்ன் கட்டுப்பாட்டின் ஒரு மாறுபாட்டில் இணைக்கப்பட்டுள்ளது இது டி பி டோஹோ என்று அழைக்கப்படுகிறது பி டோஹோவில் கஞ்சேஸ்ன அடையாளமாக மூன்று நகல் ஒப்புதலைப் பயன்படுத்துகிறோம் ஆகவே நீங்கள் மூன்று நகல் ஒப்புதலைப் பெற்றவுடன் தொலைந்து போன பாக்கெட்டை வேகமாக மறுபிரசுரம் செய்கிறீர்கள் ஏனென்றால் அந்த இழந்த பாக்கெட்டின் அடையாளத்தை நீங்கள் ஊகிக்க முடியும் அதற்கு ஒரு சுற்று பயண நேரம் எடுக்கும் சுலோ ஸ்டார்ட் வாசலை தற்போதைய கஞ்சேஸ்ன் சாளரத்தின் பாதியாக அமைக்கவும் கஞ்சேஸ்ன் சாளரத்தை 1MSS ஆக அமைக்கவும் ஆகவே இது TCP Tohoe இன் யோசனை ஆகும் ஆகவே ஆரம்பத்தில் நீங்கள் சுலோ ஸ்டார்ட் கட்டத்தைக் கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே நீங்கள் சுலோ ஸ்டார்ட் வாசலை அடைவீர்கள் சுலோ ஸ்டார்ட் வரம்பை நீங்கள் அடைந்ததும் கூடுதல் அதிகரிப்புக்கு விண்ணப்பிக்கிறீர்கள் இந்த கட்டத்தில் பாக்கெட் இழப்பு என்று ஒரு கஞ்சேஸ்ன்க் கண்டறிந்துள்ளீர்கள் நீங்கள் ஒரு கஞ்சேஸ்ன் கண்டறியும் போதெல்லாம் நீங்கள் பாக்கெட்டை கைவிடுகிறீர்கள் மீண்டும் அதிகரிக்கவும் தற்போதைய சுலோ ஸ்டார்ட் வாசலில் பாதிக்கு வாசலை சந்திக்கவும் ஆகவே முன்னதாக உங்கள் தற்போதைய கஞ்சேஸ்ன் சாளரம் ஆகவே உங்கள் தற்போதைய கஞ்சேஸ்ன் சாளரம் 40 ஆகும் ஆகவே நீங்கள் வாசலை 20 ஆக உருவாக்கி அந்த வாசலில் மெதுவாகத் தொடங்க வேண்டும் பி ரெனோவில் டி பி ரெனோவை செயல்படுத்துவதிலிருந்து மற்றொரு சுவாரஸ்யமான அவதானிப்பு உள்ளது ஆகவே 3 நகல் ஒப்புதல் மூலம் நீங்கள் ஒரு கஞ்சேஸ்ன்க் கண்டறிந்தால் TCP உண்மையில் கஞ்சேஸ்ன் சாளரத்தை 1 MSS ஆக அமைக்க வேண்டுமா இப்போது இங்கே இந்த நகல் ஒப்புதல் இதன் பொருள் சில பிரிவுகள் இன்னும் பிணையத்தில் பாய்கின்றன நீங்கள் எந்த பாக்கெட்டையும் அனுப்ப முடியாது என்பது போன்றதல்ல ஆகவே மறு பரிமாற்ற நேரம் முடிந்தால் அதாவது நீங்கள் எந்த ஒப்புதலையும் பெறவில்லை ஆனால் நீங்கள் சில ஒப்புதல்களைப் பெறும்போதெல்லாம் நான் காட்டிய முந்தைய எடுத்துக்காட்டில் பாக்கெட்டுகள் சொல்லக்கூடும் பாக்கெட் 3 பாக்கெட் 4 தொலைந்துவிட்டதாகக் கூறலாம் ஆனால் பெறுநர் பெறுகிறார் பாக்கெட் 5 6 மற்றும் 7 ஆகும் ஆகவே ரிசீவர் 5 6 மற்றும் 7 பாக்கெட்டைப் பெறும்போது அது ஒரு நகல் ஒப்புதலை திருப்பி அனுப்புகிறது ஆகவே இதன் பொருள் நீங்கள் இழந்த பாக்கெட் 3 ஐ இழந்துவிட்டீர்கள் ஆனால் இது இணைப்பு முற்றிலும் மூச்சுத் திணறிக் கொண்டிருக்கிறது சில பாக்கெட்டுகள் இன்னும் பிணையத்தில் பாய்கின்றன அதனால்தான் கஞ்சேஸ்ன் அவ்வளவு கடுமையானதாக இல்லை ஆகவே 1 எம் எஸ்ஸில் மீண்டும் கஞ்சேஸ்ன் சாளரத்தை குறைக்க தேவையில்லை சுலோ ஸ்டார்ட்த்தை மீண்டும் தொடங்கவும் ஆகவே நாங்கள் இங்கே என்ன செய்கிறோம் இழந்த பகுதியை உடனடியாக அனுப்புகிறீர்கள் நாங்கள் விரைவான மறுபிரவேசம் என்று அழைக்கிறோம் பின்னர் பெறப்பட்ட நகல் ஒப்புதலின் அடிப்படையில் கூடுதல் பகுதியை அனுப்பவும் இந்த கருத்தை விரைவான மீட்பு என்று அழைக்கிறோம் ஆகவே விரைவான மீட்டெடுப்பில் என்ன நடக்கிறது சுலோ ஸ்டார்ட் விண்டோ தற்போதைய கஞ்சேஸ்ன் சாளரத்தின் ஒரு பாதியாக அமைத்து காணாமல் போன பகுதியை முதல் மறுபிரவேசம் செய்யுங்கள் பின்னர் நீங்கள் சுலோ ஸ்டார்ட் விண்டோ மின்னோட்டத்திற்கு அமைத்து பின்னர் கஞ்சேஸ்ன் சாளரத்தை தற்போதைய சுலோ ஸ்டார்ட் விண்டோ பிளஸ் 3 க்கு அமைத்துள்ளீர்கள் ஏன் 3 எனில் நீங்கள் மூன்று நகல் ஒப்புதல்களைப் பெற்றுள்ளீர்கள் அதாவது ரிசீவர் ஏற்கனவே மூன்று பாக்கெட்டுகளைப் பெற்றுள்ளார் ஆகவே நீங்கள் கஞ்சேஸ்ன் சாளரத்தை அதிகரிக்கலாம் மேலும் மூன்று பாக்கெட்டுகளை பிணையத்திற்கு அனுப்பலாம் ஏனென்றால் அது ஒழுங்கு இல்லை என்றாலும் பெறுநரால் பெறப்பட்டது ஆகவே ஒவ்வொரு முறையும் நீங்கள் மற்றொரு நகல் ஒப்புதலைப் பெறும்போது கஞ்சேஸ்ன் சாளரத்தை கஞ்சேஸ்ன் சாளரத்துடன் பிளஸ் 1 ஆக அமைத்து கஞ்சேஸ்ன் சாளர மதிப்பை அதிகரிக்கிறீர்கள் கஞ்சேஸ்ன் சாளரத்தின் தற்போதைய மதிப்பால் அனுமதிக்கப்பட்டால் புதிய தரவு பிரிவை அனுப்பவும் ஆகவே அந்த வகையில் நீங்கள் போலி ஒப்புதல்களைப் பெறும்போதெல்லாம் நீங்கள் படிப்படியாக கஞ்சேஸ்ன் சாளர மதிப்பை அதிகரித்து நெட்வொர்க்கிற்கு அதிக பாக்கெட்டை அனுப்புகிறீர்கள் இதனால் விரைவான மீட்பு என்று நாங்கள் அழைக்கிறோம் நெட்வொர்க்கில் சில பாக்கெட்டுகள் பாய்வதால் தரவை மிகக் குறைந்த விகிதத்தில் அனுப்புவதற்கு நீங்கள் மீண்டும் காத்திருக்க தேவையில்லை என்பதை விரைவான மீட்பு உறுதி செய்கிறது ஆகவே நீங்கள் ஒரு புதிய ஒப்புதலைப் பெற்றவுடன் நீங்கள் ஒரு புதிய ஒப்புதலைப் பெறுகிறீர்கள் ஏனென்றால் நீங்கள் இழந்த பகுதியை வேகமாக மறுபிரசுரம் செய்துள்ளீர்கள் ஆகவே அது ரிசீவரை அடைந்தால் இழந்த பகுதி ஆகவே அந்த முந்தைய எடுத்துக்காட்டில் 4 இழந்துவிட்டது பெறுநருக்கு 5 6 கிடைத்துள்ளது 7 8 9 என்று கூறுங்கள் இங்கே நீங்கள் 5 6 7 க்கு ஒத்த மூன்று நகல் ஒப்புதல்களைப் பெற்றுள்ளீர்கள் அந்த நேரத்தில் அனுப்புநர் பிரிவு 4 ஐ மீண்டும் அனுப்பியுள்ளார் மேலும் இது இந்த 8 மற்றும் 9 நகல் ஒப்புதலைப் பெறுகிறது ஒவ்வொரு நகல் ஒப்புதலுடனும் நீங்கள் மேலும் பாக்கெட்டுகளை அனுப்புகிறீர்கள் அந்த நேரத்தில் பெறப்பட்ட ரிசீவர் 4 ஐ காணாமல் போகும்போதெல்லாம் ரிசீவர் திரட்டப்பட்ட ஒப்புதலை ஏ கே 11 என்று அனுப்புகிறார் நீங்கள் இந்த புதிய ஒப்புதலைப் பெற்றவுடன் நகல் ஒப்புதல் அல்ல அதாவது அங்கிருந்த அனைத்து பாக்கெட்டுகளும் ஒப்புக் கொள்ளப்பட்டுள்ளன ஆகவே இந்த கட்டத்தில் நீங்கள் விரைவான மீட்டெடுப்பிலிருந்து வெளியேறுகிறீர்கள் ஆகவே இது நாம் முன்பு செய்ததைப் போல கஞ்சேஸ்ன் சாளரத்தை சுலோ ஸ்டார்ட் வாசலுக்கு அமைப்பதற்கு காரணமாகிறது கஞ்சேஸ்ன் தவிர்ப்பு புரோட்டோகால் காரணமாக நேரியல் அதிகரிப்பதைத் தொடரலாம் ஆகவே டி பி டோஹோவின் அடுத்த பதிப்பான டி பி ரெனோவில் இணைக்கப்பட்டுள்ள விரைவான மீட்புக்கான யோசனை இது ஆகவே நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை விரைவாக மீட்டெடுப்பதில் ஆரம்பத்தில் நீங்கள் சுலோ ஸ்டார்ட்த்தைப் பயன்படுத்துகிறீர்கள் சுலோ ஸ்டார்ட் வாசல் வரை பின்னர் நீங்கள் கூடுதல் அதிகரிப்புக்குச் செல்கிறீர்கள் இந்த கட்டத்தில் மூன்று நகல் ஒப்புதல் மூலம் ஒரு பாக்கெட் இழப்பைக் கண்டறிந்துள்ளீர்கள் மூன்று நகல் ஒப்புதலின் மூலம் நீங்கள் ஒரு பாக்கெட் இழப்பைக் கண்டறியும் போதெல்லாம் கஞ்சேஸ்ன் சாளர மதிப்பை புதுப்பிக்கப்பட்ட சுலோ ஸ்டார்ட் வாசலுக்கு குறைக்கிறீர்கள் அது தற்போதைய சுலோ ஸ்டார்ட்த்தின் பாதி ஆகும் மேலும் அந்த நேரத்தில் விரைவான மீட்டெடுப்பைப் பயன்படுத்துங்கள் ஆகவே விரைவான மீட்டெடுப்பைப் பயன்படுத்திய பிறகு நீங்கள் ஒரு புதிய ஒப்புதலைப் பெறும்போதெல்லாம் மீண்டும் சேர்க்கை அதிகரிப்புடன் செல்லுங்கள் ஆகவே இங்கே நீங்கள் TCP ரெனோ மாறுபாட்டுடன் ஒப்பிட்டுப் பார்த்தால் நாங்கள் கஞ்சேஸ்ன் சாளரத்தை உருவாக்கவில்லை ஆகவே டி பி ரெனோ இது கஞ்சேஸ்ன் சாளரத்தை மீண்டும் 1 எம் எஸ் ஆக மாற்றுகிறது பின்னர் சுலோ ஸ்டார்ட் வாசலை சுலோ ஸ்டார்ட் வாசல் வரை பயன்படுத்துகிறது பின்னர் சேர்க்கை அதிகரிப்புக்கு பொருந்தும் ஆகவே இங்கே நாங்கள் சேர்க்கை அதிகரிப்புக்கு மிக வேகமாகப் பயன்படுத்துகிறோம் இது டி பி ரெனோவுடன் ஒப்பிடும்போது மிக வேகமாக இயக்க புள்ளியை அடைய உதவும் இந்த வேகமான மீட்பு புரோட்டோகால்யின் உட்குறிப்பு மற்றும் சுலோ ஸ்டார்ட் கட்டத்தைத் தவிர்ப்பது மீண்டும் நீங்கள் கண்டறியும் போதெல்லாம் மூன்று நகல் ஒப்புதல் மூலம் கஞ்சேஸ்ன் ஆகிறது ஆனால் நீங்கள் ஒரு கஞ்சேஸ்ன்க் கண்டறிந்தால் நீங்கள் எப்போதும் கஞ்சேஸ்ன் சாளரத்தை ஒரு 1 எம் எஸ் என அமைத்து சுலோ ஸ்டார்ட் வாசலில் தொடங்கவும் ஏனென்றால் சுலோ ஸ்டார்ட் கட்டத்துடன் ஒரு ஸ்டார்ட்னது ஏனெனில் மறு பரிமாற்ற நேரம் முடிந்தது கடுமையான கஞ்சேஸ்ன் ஏற்பட்டுள்ளது என்பதற்கான அறிகுறி நெட்வொர்க்கில் கடுமையான கஞ்சேஸ்ன் ஏற்படும்போதெல்லாம் மிகக் குறைந்த விகிதத்துடன் தொடங்குவது நல்லது அதாவது கஞ்சேஸ்ன் சாளர மதிப்பை 1 எம் எஸ் ஆக அமைத்தல் ஆகவே இது பரந்த வேறுபாடு ஆகும் ஆகவே கஞ்சேஸ்ன் ஒரு மீள்பார்வை நேரம் முடிந்தால் நீங்கள் கண்டறிந்தால் கஞ்சேஸ்ன் சாளர மதிப்பை 1 எம் கஞ்சேஸ்ன்க் கண்டறியும் போது கண்டறியப்பட்ட கஞ்சேஸ்ன் சாளரத்தின் பாதியாக இருக்கும் தற்போதைய சுலோ ஸ்டார்ட் மதிப்பை நீங்கள் எட்டும் போதெல்லாம் சுலோ ஸ்டார்ட்ப் பயன்படுத்துங்கள் பின்னர் கூடுதல் அதிகரிப்புக்கு விண்ணப்பிக்கவும் மூன்று நகல் ஒப்புதலின் மூலம் நீங்கள் ஒரு கஞ்சேஸ்ன் கண்டறிந்தால் நீங்கள் சுலோ ஸ்டார்ட் கட்டத்தை மீண்டும் செய்யத் தேவையில்லை ஏனென்றால் சில பாக்கெட்டுகள் இன்னும் பிணையத்தில் பாய்கின்றன நீங்கள் நேரடியாக விரைவான மீட்டெடுப்பைப் பயன்படுத்துகிறீர்கள் பின்னர் கூடுதல் அதிகரிப்புடன் செல்லுங்கள் ஆகவே இது டி பி ரெனோவின் மாறுபாடு ஆகும் அதன்பிறகு டி பி இன் புதிய ரெனோ பின்னர் டி பி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒப்புதல் அல்லது எஸ் கே போன்ற பல வகைகள் இருந்தன ஆகவே முதலில் சாதாரண டி பி புரோட்டோகால் உள்ளன இது என் புலோ கன்ட்ரோல்க் கொள்கைகளைத் திரும்பப் பெறுதல் அல்லது என் ARQ கொள்கையைத் திரும்பப் பயன்படுத்துதல் என்ற கொள்கையைப் பயன்படுத்துகிறது அதேசமயம் டி பியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒப்புதல் மாறுபாட்டை டி பி SACK செய்கிறது இது இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மீண்டும் மீண்டும் ARQ இன் கொள்கையுடன் செயல்படுகிறது அங்கு எந்த பாக்கெட் தொலைந்துவிட்டது என்பதைக் குறிக்க SACK பாக்கெட்டை வெளிப்படையாக அனுப்புகிறோம் தற்போதைய சாளரத்தின் முழு பாக்கெட்டையும் அனுப்பாமல் அனுப்புநர் அந்த பாக்கெட்டுகளை மீண்டும் அனுப்புகிறார் ஆகவே TCP இன் இத்தகைய வகைகள் நிறைய உள்ளன அதன்பிறகு பல வகைகளும் நடைமுறைக்கு வந்தன ஆகவே அந்த அனைத்து வகைகளின் விவரங்களுக்கும் நான் செல்லவில்லை நீங்கள் ஆர்வமாக இருந்தால் நீங்கள் அதனுடன் செல்லலாம் பி கஞ்சேஸ்ன் கட்டுப்பாட்டின் அடிப்படைக் கருத்து இந்த மூன்று கட்டங்கள் கஞ்சேஸ்ன் தவிர்ப்பது பின்னர் விரைவான மீட்பு மற்றும் விரைவான மீள் பரிமாற்றம் ஆகியவற்றைத் தொடர்ந்து சுலோ ஸ்டார்ட்கும் அதன்பிறகு மக்கள் வேறு சில மேம்படுத்தல்களை இணைத்துள்ளனர் ஆகவே நீங்கள் ஆர்வமாக இருந்தால் நீங்கள் RFC களைப் பார்க்கலாம் அவற்றை நன்கு அறிந்து கொள்ளுங்கள் ஆகவே இது டி பி யில் இருக்கும் கஞ்சேஸ்ன் கன்ட்ரோல் புரோட்டோகால்களின் விரிவான கண்ணோட்டத்தை நமக்கு வழங்குகிறது பியை மையமாகக் கொண்டு டிரான்ஸ்போர்ட் லேயர் புரோட்டோகால் பற்றிய விரிவான விளக்கத்தை நாங்கள் உங்களுக்கு வழங்கியுள்ளோம் ஆகவே இணைய டிரான்ஸ்போர்ட் ஒரு பெரிய தொகை அல்லது 90 சதவீதத்திற்கும் அதிகமானவை என்று நான் குறிப்பிட்டுள்ளபடி அது உண்மையில் ஒரு TCP புரோட்டோகால்யைப் பயன்படுத்துகிறது பி என்பது இணையத்தில் டிரான்ஸ்போர்ட் லேயர் புரோட்டோகால்யாக இணையத்தில் மிகவும் பரவலாக பயன்படுத்தப்பட்ட புரோட்டோகால்யாகும் ஆனால் யுடிபியைப் பயன்படுத்தும் சில பயன்பாடுகள் இணையத்தில் உள்ளன அவை டி பி போன்ற நம்பகத்தன்மை ஆகும் புலோ கன்ட்ரோல் கஞ்சேஸ்ன் கன்ட்ரோல் ஆகியவற்றை ஆதரிக்காது ஆகவே அடுத்த வகுப்பில் யுடிபி புரோட்டோகால்ன் விவரங்களை ஆராய்வோம் ஆகவே இந்த வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம்